வணக்கம் மாணவர்களே வங்கிகள் நடைமுறை முதலை பங்கீடு செய்வதைப் பற்றி முந்தைய வகுப்பில் பாரத்தோம் வங்கிகள் கொடுக்கும் நடைமுறை முதல் பற்றி பிறகு விரிவாக பார்ப்போம் முதலில் வங்கிகள் நடைமுறை முதல் நிதியை எவ்வாறு வழங்குகின்றன என்பதை பார்ப்போம் வங்கிகள் எந்த அடிப்படையில் எந்த முறைகளில் எந்த அளவுருக்களை கருத்தில் கொண்டு கொடுக்கின்றன என்பதை பார்ப்போம் ஏற்கனவே கூறியது போல் நடைமுறை முதல் தேவையை பூர்த்தி செய்ய மூன்று வழிமுறைகள் உள்ளன ஒன்று உடனடி நிதி மற்றொன்று குறுகிய கால நிதி உடனடி நிதியானது வினியோகஸ்தர்களின் கடன் காலம் வியாபார செலவுகளான மின்சாரம் தண்ணீர் நிறுவனங்கள் தொழிலாளர்களின் ஊதியம் இவற்றை செலுத்த கிடைக்கும் கடன் காலம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும் இந்த அனைத்து சேவைகளும் 30 நாட்களுக்கு நமக்கு கிடைக்கும் நாம் 30 நாட்கள் அல்லது ஒரு மாதம் கழித்து அதற்குரிய அதற்கு பணம் செலுத்தினால் போதும் ஒருவகையில் அதுவும் நமக்கு கிடைக்கக்கூடிய கடன்தான் வினியோகஸ்தர்களின் கடனும் செலவுகளும் உடனடி நிதிக்கான ஆதாரங்களாகும் எனவே இதன் மூலம் அதிக பயனைப் பெற முடியும் அது தீர்ந்தவுடன் நடைமுறை முதல் தேவையை பூர்த்தி செய்ய 9 10 குறுகிய கால கடன் ஆதாரங்கள் இவ்வுலகில் உள்ளன இதில் பெரும்பான்மையான ஆதாரங்கள் இந்தியாவில் பிரபலம் ஆகாதவை இந்தியாவின் பொருளாதார தாராளமயமாக்களுக்கு முன் அனுமதிக்கப்படாத இந்த ஆதாரங்கள் இப்போது இந்தியாவில் உள்ளன 1991 க்கு முன்னதாக இந்தியாவில் உற்பத்தி துறையில் குறைந்த கால நிதித் தேவையை பூர்த்தி செய்ய வங்கிக்கடன் மட்டுமே ஆதாரமாக இருந்தது அது வங்கித் துறைக்கும் அரசுக்கும் தொழில் துறைக்கும் கடமையாக கருதப்பட்டது எனவே வங்கிகள் தொழில்துறைக்கு தாராளமாக நடைமுறை முதல் உதவி அளிக்க கட்டாயப்படுத்தப்பட்டன ஆனால் 1991 க்கு பின்னர் இப்போது நாம் உலகின் மற்ற நாடுகளை ஒத்து நமது நிதி அமைப்பை மாற்றுவதால் முதலீட்டுக்கான ஆதாரங்கள் வங்கி கடனாக மட்டும் இல்லாமல் மற்ற பிற நிதி ஆதாரங்களாகவும் பெருகிக்கொண்டே இருக்கின்றன மற்ற பிற ஆதாரங்கள் நாட்டில் அறிமுகமாகி இருந்தாலும் வங்கி நிதி இன்றும் பிரபலமாக உள்ளது மற்ற ஆதாரங்கள் வணிகத்தாள் போன்றவை வணிகத்தாள் என்றால் என்ன அதைப்பற்றி பிறகு விவாதிப்போம் அது ஃபேக்டரிங் சர்வீஸின் என்றால் என்ன உற்பத்தி தொழில் துறையினர் தங்களது நடைமுறை முதல் தேவையையும் குறைந்த கால தேவைகளையும் ஒரு ஆதாரத்தை கொண்டு எப்படி பூர்த்தி செய்கின்றன அடுத்து பொது வைப்பு நிதியும் நம்மிடம் உள்ளது அடுத்து வளர்ச்சி நிதி நிறுவனங்கள் முதலீட்டு நிதி நிறுவனங்களிடமிருந்து நிதி கிடைக்கிறது முன்பு இவையெல்லாம் அனுமதிக்கப்படவில்லை இப்போது இவை அனுமதிக்கப்பட்டுள்ளன எனவே இவையும் ஆதாரங்களாகும் அடுத்து டெரிவேட்டிவ் ஃபினான்ஸ் உள்ளது அடுத்து ஃபர்ஃபைட்டிங் உள்ளது அது நடைமுறை முதலுக்கான மற்றொரு ஆதாரமாகும் இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டு நிறுவனங்களுக்கு இடையிலான வைப்புநிதியும் ஆதாரமாக உள்ளது எனவே உடனடி நிதி குறுகிய கால நிதி நீண்ட கால நிதி இவற்றை உள்ளடக்கிய 78 ஆதாரங்கள் குறைந்தபட்சமாகவும் 9 10 ஆதாரங்கள் அதிகபட்சமாகவும் உள்ளன நடைமுறை முதலுக்கு குறுகிய கால நிதி ஆதாரங்கள் தீர்ந்த பின்னர் தேவையை பூர்த்திசெய்ய நீண்ட கால நிதி ஆதாரங்களை நாடவேண்டும் நடைமுறை முதல் தேவையை பூர்த்தி செய்ய வங்கியை நாடும்போது குறுகிய காலத் தேவைக்காக நீண்ட கால நிதி ஆதாரமும் தேவைப்படும் நடைமுறை முதலுக்கு நாடும்போது அவை விதிக்கும் நிபந்தனை இதுதான் உங்களுடைய சொந்த ஆதாரங்களிலிருந்து எவ்வளவு முதலீடு செய்யப் போகிறீர்கள் என்பதுதான் குறுகிய கால கடன்களுக்கு துணை ஈடு எதையும் சாதாரண சூழ்நிலைகளில் வங்கிகள் கேட்க முடியாது ஆகையால் அவை பாதுகாப்பு கருதி மொத்த தேவையில் 75 மட்டுமே கொடுக்கும் மீதி தொகையை நிறுவனங்கள் தங்களது நீண்ட கால நிதி ஆதாரங்களைக் கொண்டு பூர்த்தி செய்ய வேண்டும் எனவேதான் நிறுவனங்கள் குறைந்தபட்சம் நடப்பு விகிதத்தை 1 331 என்ற விகிதத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று ஏற்கனவே கூறியிருந்தேன் நடப்பு விகிதம் 1 331 எதை குறிக்கிறது இது நடப்பு பொறுப்புகளை குறிக்கிறது இந்த நடப்பு பொறுப்பு 0 நடப்பு பொறுப்புகளை விட ஏன் நடப்பு சொத்துக்கள் 1 33 மடங்கு இருக்க வேண்டும் இந்த 0 33 நீண்ட கால ஆதாரங்களிலிருந்து வரவேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது வங்கிகளின் தேவையாகும் நான் ஏற்கனவே கூறியது போல் இந்த விகிதம் 21 என்று இருந்தது எனவே நடப்பு சொத்துக்கள் நடப்பு பொறுப்புகளை விட இரண்டு மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும் 11 நிதியானது உடனடி நிதியை உள்ளடக்கிய குறுகியகால ஆதாரங்களிலிருந்தும் மீதி 1 நீண்டகால ஆதாரங்களிலிருந்து வரவேண்டும் இது மிகவும் விலை உயர்ந்த சூழ்நிலையாகும் எனவே 21 விகிதத்தை வைத்திருக்க முடியாத சூழ்நிலையில் 1 331 விகிதத்தை வைத்திருக்க வங்கிகள் அறிவுறுத்துகின்றன இந்த 0 33 வங்கிகள் எதிர்பார்க்கும் குஷன் பாதுகாப்பாகும் உதாரணத்திற்கு நடப்பு விகிதம் 11 என்று எடுத்துக்கொண்டால் சரக்கிலும் கடனாளிகள் இடமிருந்து பெறத்தக்கவற்றிலும் நாம் ஏற்கனவே பார்த்தது போல் நடப்பு சொத்துக்களை பணமாக மாற்ற முடியாத சூழ்நிலை வரலாம் முன்கூட்டி செலுத்திய செலவினங்களில் நாம் பார்த்தது போலாகும் எனவே அது சாத்தியமில்லை இந்த பாதுகாப்பு குஷன் சொத்துகளை ரொக்கமாக மாற்ற முடியாத போது நடப்பு பொறுப்புகளை செலுத்துவதற்கு குறைந்தது சில எளிதாக மாற்றக்கூடிய நிதி வேண்டும் அது நீண்டகால ஆதாரங்களிலிருந்து வரவேண்டும் அதாவது நடப்பு சொத்தில் மூன்றில் ஒரு பங்கு 0 33 ஆகும் எனவே இந்த நிதிகளை வங்கி கடன்களை திருப்பி செலுத்துவதற்கும் நடப்பு பொறுப்புகளை திருப்பி செலுத்துவதற்கும் உபயோகப்படுத்தலாம் இந்த பாதுகாப்பு குஷன் வங்கிகளுக்கு தேவைப்படுகிறது இது துணை ஈடு வங்கிகளுக்கு தேவைப்படும் பாதுகாப்பு ஆகும் எனவே நடப்பு விகிதம் குறைந்தபட்சம் 1 331 இப்போது வேண்டும் அது முன்னதாக 21 ஆக இருந்தது எனவே வங்கிகளின் இந்த தேவை நாம் செலுத்தவேண்டிய பணத்திற்கான ஈடு ஆகும் வங்கியிலோ நிறுவனத்திலோ எளிதாக பணமாக்க முடியாத நிலை வரும்போது நீண்ட கால நிதி கொண்டு குறுகிய காலத் தேவையை பூர்த்தி செய்வதன் மூலம் அதை வைத்து எளிதில் பணமாக்கக்கூடிய நிலையை கொண்டு வரலாம் நான் ஏற்கனவே கூறியது போல் எத்தனை நிதி ஆதாரங்கள் இருந்தாலும் வங்கி கடனை நடைமுறை முதல் தேவையை பூர்த்தி செய்வதற்கு நாடுகின்றோம் அது எளிதில் கிடைக்கிறது பாதுகாப்பானது தொடர்ந்து கிடைக்கிறது உற்பத்தி நிறுவனத்தின் ஈடு தேவையில்லை துணை ஈடு எதுவும் தேவை இல்லை வங்கிகள் ஈடு எதுவும் சாதாரணமாக கேட்பதில்லை எளிதாக கிடைக்கக்கூடிய கூடியதாக இருப்பதால் நிறுவனங்களின் நடைமுறை தேவைகளுக்கு அது வசதியாக உள்ளது இப்போது என்னென்ன முறைகள் உள்ளன நிறுவனங்களுக்கு வங்கிகள் நிதி கொடுப்பதற்கு மூன்று முறைகள் உள்ளன இந்த மூன்று முறைகளையும் பார்ப்போம் இந்த மூன்று முறைகளும் சிசி லிமிட் ஆகும் முதல் முறை சிசி லிமிட் என்பது ரொக்கக்கடன் வரையறை ஆகும் ரொக்கக்கடன் வரையறை என்பது நிறுவனம் தன்னிடம் உள்ள உபரி ரொக்கத்தை வைப்பாக வங்கியில் வைத்திருக்கும் எந்த நடப்புச் சொத்துக்காவது நிதி தேவைப்படும் போது இந்த கணக்கில் இருந்து ரொக்கத்தை கடனாக எடுக்க முடியும் ரொக்கத்தை வைப்பாக வைத்து தேவைப்படும்போது கடனாக பெற முடியும் எனவே இது நெகிழ்வான கணக்காகும் நிறுவனங்கள் தங்களது நடைமுறை தேவை கண்டறிந்து வங்கிகளை அணுகி வருடாந்திர முதல் தேவைக்கான நிதியை அளிக்குமாறு கோரிக்கை வைப்பர் உதாரணத்திற்கு 10 லட்ச ரூபாய் என்று கொள்ளலாம் எனவே இந்த தொகையை சிசி லிமிட்டாய் கணக்கிலிருந்து எடுக்க வங்கி அனுமதிக்கும் நமக்கு உதவி தேவைப்படும் வங்கி நிறுவனத்தின் கடந்த மூன்று வருடங்களுக்கான நிதி அறிக்கையை கேட்கும் அதைக்கொண்டு நிறுவனத்தின் மொத்த நிதி திறனையும் பணமாக்கும் திறனையும் கண்டறிந்து அவை போதுமானதாக இருந்தால் வங்கியின் நிறுவனமும் பரஸ்பரம் தேவைப்படும் தொகையை நிர்ணயிப்பர் நிறுவனம் 10 லட்ச ரூபாயை நிதியாக பெறுவதற்கு தகுதியாக இருந்து தனது நடைமுறை முதல் தேவையை தெரிவித்து வங்கியை சமாதானப்படுத்தினால் வங்கி ஒப்புதல் அளிக்கும் பரஸ்பர ஒப்பந்தத்திற்குப் பிறகு வங்கிக் கிளையில் நிறுவனத்தின் பெயரில் ஒரு கணக்கு ஆரம்பிக்கப்படும் அந்த கணக்கு சிசி லிமிட் கணக்கு ரொக்கக்கடன் வரையறை கணக்கு என்று அழைக்கப்படுகிறது கணக்கில் 10 லட்ச ரூபாய் ஒதுக்கப்பட்டு பாதுகாப்பாக இருக்கும் இந்த 10 லட்ச ரூபாய் நிறுவனத்தின் குறுகியகால நடைமுறை முதல் தேவைக்காக உள்ளது உதாரணத்திற்கு நிறுவனம் இந்த வரையறை ஒப்புதல் வாங்கிய உடன் அடுத்த நாள் காலையிலேயே ஒரு வண்டி மூலப் பொருட்களை வாங்கி அதற்கான 2 லட்ச ரூபாயை உடனே செலுத்த முடியும் வங்கிக் கணக்கில் 50 ஆயிரம் ரூபாய் மட்டுமே இருக்கிறது 2 லட்ச ரூபாய் செலுத்த வேண்டும் நிறுவனத்திற்கு இது ஒரு பிரச்சினை அல்ல ஏனெனில் அது சிசி லிமிட் கணக்கு வைத்துள்ளது அதிலிருந்து 1 5 லட்ச ரூபாயை எடுத்து உடனே செலுத்த முடியும் கணக்கில் 1 5 லட்ச ரூபாய் குறைந்துவிடும் எனது அது இப்போது 8 5 லட்சம் ரூபாயாக வந்துவிடும் ஒரு வாரம் கழித்து நிறுவனத்திடமிருந்து கடனுக்கு வாங்கிய வாடிக்கையாளரிடம் இருந்து இரண்டு லட்ச ரூபாய் பெற்றவுடன் அதை கணக்கில் செலுத்த வேண்டும் வங்கி விதிக்கும் நிபந்தனை என்னவென்றால் ஒரு நிறுவனம் இரண்டு கணக்குகளை ஒரே கிளையிலோ அல்லது ஒரே வங்கியின் வேறு கிளையிலோ வைத்திருக்கக்கூடாது எனவே மொத்த ரொக்கமும் கடனும் இந்த கணக்கு வழியாக மட்டுமே பரிமாற்ற முடியும் இதற்கு இரண்டு பக்கமும் ஒப்புக்கொள்ள வேண்டும் எனவே நிறுவனம் தேவைப்படும்போது 1 5 லட்சத்தை கணக்கிலிருந்து எடுத்துக்கொண்டு பிறகு தன்னிடம் கடனுக்கு வாங்கிய வாடிக்கையாளர் 2 லட்ச ரூபாயை செலுத்தும்போது அதைப் பெற்று அதை வங்கி கணக்கில் சேர்க்க வேண்டும் இப்போது அந்த கணக்கு 10 லட்ச ரூபாய் கொண்டிருக்கும் 5 லட்சத்தை எடுக்கும்போது எவ்வளவு இருப்பு இருக்கும் இப்போது நிறுவனத்திடம் 2 லட்ச ரூபாய் உள்ளது அதை கணக்கில் சேர்த்தவுடன் இருப்பு 10 50 லட்சமாக இருக்கும் வங்கி 10 லட்ச ரூபாய் மட்டுமே அளித்துள்ளது இப்போது கணக்கில் 50 ஆயிரம் ரூபாய் அதிகமாக உள்ளது நிறுவனம் இந்த 1 5 லட்ச ரூபாயை எவ்வளவு காலத்திற்கு பயன்படுத்தியுள்ளது 1 வார காலத்திற்கு 1 5 லட்ச ரூபாயை பயன்படுத்தி இருக்கிறது மொத்த 10 லட்ச ரூபாயை அல்ல இந்த கணக்கின் அம்சம் என்னவென்றால் உற்பத்தியாளரின் நலனுக்காக உற்பத்தியாளர் எடுத்துள்ள 1 5 லட்ச ரூபாய் தொகைக்கு பயன்படுத்திய 1 வார காலத்திற்கு மட்டும் வட்டி செலுத்தினால் போதும் ஏனெனில் 1 5 லட்ச ரூபாயை மட்டுமே அதுவும் ஒரு வார காலத்திற்கு மட்டுமே கடனை பயன்படுத்திருக்கிறார் அதன் பிறகு 2 லட்ச ரூபாயை திருப்பி வங்கிக் கணக்கில் 10 லட்சம் 50 ஆயிரம் ரூபாய் அதிகமாக சேர்த்திருக்கிறார் இந்த அதிகமாக உள்ள 50 ஆயிரம் ரூபாய்க்கு நிறுவனம் வட்டி வாங்க முடியாது இந்த கணக்கு நடப்பு கணக்காகும் சாதாரணமாக நிறுவனம் தனது தொகையை வங்கியில் வங்கி கணக்கில் முதலீடு செய்து இருப்பு வைத்திருக்கும் கணக்கு நடப்பு கணக்காகும் வங்கி நிறுவனத்தின் இந்த கணக்கிற்கு வட்டி செலுத்தாது இந்த நிகழ்வில் கூட கணக்கில் ஒப்புதல் அளித்த 10 லட்ச ரூபாயை விட 50 ஆயிரம் ரூபாய் அதிகமாகி 10 லட்சத்து 50 ஆயிரம் ரூபாய் ஆக இருந்தாலும் வட்டி செலுத்தப்படாது இதில் நிறுவனத்திற்கான பலன் என்னவென்றால் நிறுவனத்திற்கு எளிதில் பணமாக்க கூடிய வசதி கிடைக்கிறது தேவைப்படும்போது தொகையை எடுத்துக் கொள்ளவும் பயன்படுத்துகிற கால அளவிற்கு மட்டும் வட்டி செலுத்த வேண்டியுள்ளது இது சிசி லிமிட் ஒரு கணக்கு மட்டும் ஆரம்பிக்கப்படுகிறது நிறுவனம் அதிகபட்சம் 10 லட்சம் ரூபாய் வரை எந்த நேரத்திலும் எடுத்துக்கொள்ளலாம் அதை எவ்வளவு காலத்திற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் அவர்களுக்கு வேறு ஆதாரத்திலிருந்து நிதி திரும்ப கிடைக்கும் போது அதை திருப்பி கணக்கில் சேர்க்கலாம் எவ்வளவு காலத்திற்கு பயன்படுத்தி இருக்கிறார்களோ எந்த அளவுக்கு எடுத்திருக்கிறார்களோ அந்த அளவுக்கு மட்டும் ஒப்புக்கொண்டபடி வட்டி செலுத்தினால் போதும் இந்தியாவில் உற்பத்தித் துறைக்கு தேவைப்படும் நடைமுறை முதல் நிதியை வங்கிகளிடமிருந்து பெறுவதில் இது ஒரு வசதியான முறையாகும் இதைவிட சிறந்தது வேறு எதுவுமில்லை அமெரிக்காவில் உதாரணத்திற்கு இந்த சிசி லிமிட் என்று அழைக்கிறார்கள் அமெரிக்காவில் வங்கியிலிருந்து பணம் எடுக்க வேண்டும் என்றாலோ நடைமுறை முதல் நிதி பெறவேண்டுமென்றாலோ இதை பயன்படுத்துகின்றனர் எனவேதான் அமெரிக்காவில் இதை மிகக்குறைவாகவே விரும்புகின்றனர் ஆனால் இந்தியாவில் அது மிகவும் விரும்பப்படுகிறது ஏன் இந்தியாவில் அது மிகவும் விரும்பப்படுகிறது அதைப் பற்றி ஏற்கனவே கூறியுள்ளேன் ஆனால் ஏன் அமெரிக்காவில் அது ரொம்ப விரும்பப்படவில்லை அமெரிக்காவில் என்ன நடக்கிறது நிறுவனம் நடைமுறை முதல் தேவைக்காக கிரெடிட் லைன் அல்ல அந்தக் கடனுக்காக துணை ஈடு கொடுக்க வேண்டும் துணை ஈடு என்ன செய்யப்போகிறோம் என்பதை சொல்வதாக இருக்க வேண்டும் கடனை அனுமதித்து கணக்கு ஆரம்பித்து ஒரு மில்லியன் டாலர்களை அந்த கணக்கில் வரவுவைக்கும் நிறுவனம் எந்த நேரத்திலும் எப்போதெல்லாம் தேவைப்படுகிறதோ விநியோகஸ்தர்களுக்கு பணம் செலுத்த இந்த கணக்கில் இருந்து எடுக்கலாம் மீதி தொகை அந்தக் கணக்கிலேயே இருக்கும் அதிகபட்சம் ஒரு மில்லியன் டாலர்கள் எடுக்க முடியும் ஆனால் அந்த வசதியை பெற அவர்கள் இன்னொரு கணக்கை அதே கிளையில் ஆரம்பித்து அனுமதிக்கப்பட்ட கடனில் பாதியை அதாவது 5 லட்சம் டாலர்களை கணக்கில் சேமிப்பாக வைக்க வேண்டும் இதன் பொருள் என்னவென்றால் ஒரு மில்லியன் டாலர்கள் கடன் அதில் பாதி 5 லட்ச டாலர்கள் வைப்பாக மற்றொரு கணக்கில் இருக்க வேண்டும் வங்கி இந்த ஒரு மில்லியன் டாலருக்கும் அல்லது 10 லட்சம் டாலர்களுக்கும் வட்டி விதிக்கும் ஆனால் அதே வங்கியில் துணை ஈடாக ஆரம்பித்துள்ள மற்றொரு கணக்கில் உள்ள 5 லட்ச டாலர்களுக்கு வட்டி கொடுக்காது உண்மையான இந்த கடன் வசதி அளவானது அரை மில்லியன் ஆகும் ஒரு மில்லியன் அல்ல ஏனெனில் அரை மில்லியன் நிறுவனத்தால் மற்றொரு கணக்கில் சேமிப்பு வைப்பாக இருக்கிறது எனவே இது அமெரிக்க உற்பத்தித்துறை நிறுவனங்களுக்கு மிகவும் விலை உயர்ந்ததாகும் அதனால் அவர்கள் வங்கிக் கடனை நாடுவதில்லை ஒரு கடுமையான சூழ்நிலையில் வேறு எந்த ஆதாரமும் இல்லாத நிலையில் அவர்கள் இந்த நிதி ஆதாரத்தை நாடுகின்றனர் மற்றபடி வங்கி நிதியை அவர்கள் சார்ந்திருப்பதில்லை ஏனெனில் அமெரிக்காவில் அது மிகவும் விலை உயர்ந்ததாகும் ஆனால் இந்தியாவில் அது மிகவும் வசதியானதாகவும் விலை குறைந்ததாகவும் உள்ளது இப்போது இந்தியாவில் உற்பத்தித் துறைக்கு நடைமுறை முதல்நிதிக்கு வங்கிகள் கொடுக்கும் மற்றொரு ஆதாரம் நடைமுறை முதல் கடனாகும் நடைமுறை முதல் கடனைப் பற்றி பேசும்போது அது ஒரு கடனைப் போன்றது நிறுவனத்திற்கு நடைமுறை முதல் 10 லட்ச ரூபாய் தேவைப்பட்டால் வங்கி கொடுக்க முடியாது என்று கூறிவிடும் நாங்கள் கடன் கொடுக்கிறோம் என்று சொல்வர் எனவே இந்நிலையில் அது ஒரு சாதாரண கடன் கணக்காகவே இருக்கும் வங்கி ஒரு மில்லியன் ரூபாய் அனுமதித்து அதை கணக்கில் வரவு வைத்து பாதுகாப்பாக கணக்கில் வைத்திருக்கும் நிறுவனம் ஒரு மில்லியன் ரூபாய்களையோ அல்லது ஒரு ரூபாய் கூட அந்த கணக்கில் இருந்து நிறுவனம் எடுக்கவில்லை என்றாலும் அந்த கணக்கிற்கு எவ்வளவு காலத்திற்கு எடுக்கப்பட்டுள்ளதோ அதுவரை உரிய மொத்த வட்டியை செலுத்த வேண்டியதிருக்கும் சிசி லிமிட் கணக்கில் நடந்தது என்னவென்றால் நீங்கள் சேமிப்பு வைப்பாக 1 மில்லியன் ரூபாய்கள் 10 லட்சம் ரூபாய்கள் வைத்திருக்கிறீர்கள் எப்போதெல்லாம் தேவையோ அப்போதெல்லாம் எவ்வளவு தேவையோ அவற்றை எடுத்துக் கொள்ளலாம் எடுத்த தொகையின் அளவிற்கும் பயன்படுத்திய கால அளவிற்கும் வட்டி செலுத்த வேண்டும் இந்த அம்சம் நடைமுறை முதல் கடன் கணக்கில் இல்லை தயாரிப்பாளர்கள் கடன் வாங்கும்போது தேவையை கணக்கிடுவதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மொத்தத் தொகை ஒரு மில்லியனை உபயோகப்படுத்த வேண்டும் இல்லையெனில் மொத்த ஒரு மில்லியன் ரூபாய்க்கு பயன்படுத்தாமலேயே வட்டியாக திருப்பி செலுத்த வேண்டியிருக்கும் எனவே இது விலை உயர்ந்த ஆதாரமாகும் மூன்றாவது கடன் விற்பனை ரசீது தள்ளுபடி இதுபற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் மறுபடியும் அதை இங்கே நினைவுகூர்கிறேன் கடன் விற்பனை ரசீதுகள் தள்ளுபடியானது நிறுவனங்கள் மக்களுக்கோ வாடிக்கையாளருக்கோ மொத்த விற்பனையாளர்களுக்கோ சில்லறை விற்பனையாளர்களுக்கோ கடனுக்கு விற்பனை செய்யும்போது பயன்படுத்தக்கூடியது எனவே இதற்கு ஒரு கால அளவு கொடுக்கப்படும் வாங்குபவர் பணத்தை செலுத்தவில்லை என்றாலோ நிறுவனத்திற்கு அந்த காலத்திற்கு முன்னதாகவே நிதி தேவைப்பட்டாலோ என்ன நடக்கும் நிறுவனங்கள் வங்கிகளிடம் ரசீதுகளை தள்ளுபடி செய்யும் உதாரணத்திற்கு XYZ லிமிடெட்டிற்கு 5 லட்ச ரூபாய்க்கு விற்றிருக்கிறோம் அதற்கான கடன் காலம் 45 நாட்கள் தரப்பட்டுள்ளது XYZ லிமிடெட் ABC லிமிடெட்டிற்கு 45 நாட்கள் கழித்து அல்லது 45வது நாள் செலுத்தும் ஆனால் ABCக்கு நிதி தேவைப்பட்டால் 10 நாட்கள் கழித்து அவர்கள் XYZக்கு வேண்டுகோள் விடுத்து அவர்கள் ஏற்கவில்லை என்றால் அடுத்து இருக்கும் ஆதாரம் ABC வங்கிக்குச் சென்று XYZ லிமிடெட்டிற்கு 5 லட்ச ரூபாய்க்கு விற்றதை கூறவேண்டும் இந்த ஒரு நல்ல கடன் மதிப்புள்ள நிறுவனம் நல்ல நிதி நற்பெயர் கொண்டது 5 லட்ச ரூபாயை 45 நாட்களுக்கு பிறகு செலுத்துவர் ஆனால் எங்களுக்கு இன்றைக்கு பணம் தேவைப்படுகிறது எனவே இந்த ரசீதுகளை ஈடாக வைத்து இந்த ரசீதுகளை தள்ளுபடி செய்து எங்களுக்கு பணம் கொடுங்கள் என்று கேட்கவேண்டும் வங்கி இந்த XYZ லிமிடெட் யார் என்பதையும் அவர்களின் நிதி நற்பெயரையும் அவர்களின் நம்பகத்தன்மையையும் அறிந்து அனைத்தும் சரியாக இருந்தால் ஒப்புக்கொண்டு உடனே ரசீதுகளை தள்ளுபடி செய்ய ஒப்புக்கொள்ளும் அதிகபட்சம் கடன் விற்பனை ரசீதுகளின் தொகையில் 80 என்பது 5 லட்சத்தில் 80 அதாவது 4 லட்ச ரூபாய் ரூபாயை வங்கி உடனடியாக விற்பனையானளரான ABC நிறுவனத்திற்கு கொடுக்கும் அவர்கள் 20 வைத்துக்கொள்வர் உரிய தேதியில் XYZ லிமிடெட் வங்கிக்கு பணம் செலுத்தும்போது ABCயிடமோ சில நேரங்களில் ABC வங்கிக்கு நேரடியாகவோ பணம் செலுத்த அறிவுறுத்தும் நாங்க ஏற்கனவே வங்கியிடம் உங்கள் ரசீதுகளை தள்ளுபடி செய்துள்ளோம் நீங்கள் வங்கிக்கு செலுத்துங்கள் எனவே வாடிக்கையாளரரான XYZ லிமிடெட்டிடமிருந்து நேரடியாகவோ அல்லது ABC மூலமாக ABC அந்த தொகையை வாங்கி வங்கியில் வரவு வைக்குமாரோ வங்கி தொகையை பெறும் எனவே வங்கி இந்த அனைத்தையும் மறுகணக்கீடு செய்யும் எவ்வளவு தொகை கொடுக்கப்பட்டது 4 லட்ச ரூபாய் எவ்வளவு காலத்திற்கு 35 நாட்கள் என்று எடுத்துக்கொள்வோம் ஒப்புக்கொள்ளப்பட்ட வட்டி விகிதம் என்ன ஒப்புக்கொள்ளப்பட்ட வீதத்தில் 4 லட்ச ரூபாய்க்கு 35 நாட்களுக்கு வட்டி கணக்கிட்டு அதை 20 சதவீதத்தில் இருந்து கழிப்பர் ஏனெனில் இப்போது 100ஐயும் பெற்றுவிட்டனர் எனவே அவர்கள் 80ஐ நிறுவனத்திற்கு கொடுத்து விட்டனர் ஆனால் 20 எனவே அந்த 20 சதவீதத்தில் முதலில் வட்டியை சரி செய்து அதன் பிறகு நிர்வாக செலவு தரகு இவற்றையும் கழிப்பர் வங்கி பரிவர்த்தனை மீதான நிர்வாக செலவையும் தரகையும் கட்டணமாக விதிக்கும் அதையும் சரி செய்ய வேண்டும் வட்டி நிர்வாக செலவு தரகு இவற்றை சரி செய்தபின் மீதமுள்ள 20 அதாவது ஒரு லட்ச ரூபாயில் வங்கி ABC லிமிட்டெடுக்கு கொடுக்கும் உதாரணமாக ரசீதுகளின் மொத்த தள்ளுபடி விலை 50 ஆயிரம் ரூபாயாக இருக்கும் எனவே வங்கி மீதமுள்ள 1 லட்சத்தில் 50 ஆயிரத்தை கழித்து மீதமுள்ள 50 ஆயிரத்தை ABC லிமிடெட் கணக்கில் வரவு வைக்கும் இதன் பொருள் என்னவென்றால் ABC 45 நாட்களுக்கு பிறகு XYZ லிமிடெட் இடமிருந்து பெறவேண்டிய தொகையான 5 லட்ச ரூபாய்க்கு பதிலாக 4 5 லட்ச ரூபாயை வாங்கியுள்ளது ஆனால் இந்நிலையில் அதிக பலன் அடைந்தது ABC ஆகும் அவர்களுக்கு தேவைப்படும் போது நிதி பெற முடியும் ஏனெனில் நிதி எப்போது தேவைப்படுகிறதோ அந்த நேரத்தில் எளிதாக கிடைக்க வேண்டும் நிதி தேவையின் போது எளிதாக கிடைக்கவில்லை என்றால் அந்த தேவை முடிந்த பிறகு பணத்தை அல்லது நிதியை முதலீடு செய்வதனால் என்ன பயன் எனவே ABCயின் பலன் என்னவென்றால் அவர்கள் 5 லட்சத்திற்கு பதிலாக 4 5 லட்சம் தேவைப்படும்போது பெறமுடியும் எனவே ABC யின் நிதி நற்பெயரும் நம்பகத்தன்மையும் மொத்த நற்பெயரும் சந்தையில் காப்பாற்றப்பட்டது XYZ லிமிட்டட் 45 நாட்கள் கழித்து பணம் செலுத்தினர் எனவே அவர்களுக்கும் அது பாதுகாப்பானது வங்கிக்கும் ABCக்கு இந்த வசதியை அளித்து அதற்கு பதிலாக 35 நாட்களில் 50 ஆயிரம் ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளனர் இதுவே ரசீது தள்ளுபடி வசதியாகும் முன்பு 1991 வரை அரசின் நிபந்தனைககளால் வங்கித்துறை உற்பத்தித் துறைக்கு மொத்த நடைமுறை முதலை சிசி லிமிட்டாக வழங்கினர் ஆனால் இப்போது ரிசர்வ் வங்கியினால் இந்த நிபந்தனைகள் திருத்தப்பட்டன ஏனெனில் வங்கிகளுக்கு இந்த குறிப்பிட்ட நிதி அமைப்புமுறை அழுத்தம் தரக்கூடியதாக இருந்தது ஏனெனில் வங்கி சிசி லிமிட் கணக்கில் ஒரு மில்லியன் ரூபாய் ஒதுக்கினாலும் எவ்வளவு தொகை எவ்வளவு காலத்திற்கு நிறுவனத்தினால் பயன்படுத்தப்பட்டதோ அதை பொறுத்து மட்டுமே வட்டி பெற முடியும் எனவே அவர்களுடைய பத்து லட்ச ரூபாய் அதாவது ஒரு மில்லியன் நிதி முடக்கப்பட்டுள்ளது ஆண்டு இறுதியில் நிறுவனம் சராசரியாக 10 லட்ச ரூபாயில் 7 லட்ச ரூபாய் பயன்படுத்தியிருக்கும் எனவே வங்கி 7 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே வட்டி பெற முடியும் மீதமுள்ள 3 லட்ச ரூபாய்க்கு யார் வட்டி கொடுப்பது வங்கியிடம் உள்ள பணம் வாடிக்கையாளரின் வைப்பு பணம் அதை கொண்டுதான் கடன் அமைப்பும் உள்ளது எனவே வங்கி 10 லட்ச ரூபாய்க்கும் வட்டி செலுத்த வேண்டும் ஆனால் வங்கி 7 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே வட்டி வாங்க முடியும் எனவே இது வங்கிகளுக்கு அழுத்தத்தைக் கொடுக்கிறது எனவே வங்கிகளின் வேண்டுகோளுக்கிணங்க RBI இப்போது புதிய கொள்கைக்கான வழிகாட்டிகளை வழங்கியுள்ளது இதில் வங்கிகள் நிறுவனங்களின் நடைமுறை முதல் தேவையை 8020 விகிதத்தில் பூர்த்தி செய்ய செய்ய வேண்டும் நிறுவனத்தின் தேவை கடனாளியின் நடைமுறை முதல் தேவை மொத்த தேவை நடப்பு சொத்துகளில் 10 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம் எந்தவொரு நிறுவனத்திற்கும் 10 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக நடைமுறை முதல் தேவைப்பட்டால் 8020 விகிதத்தை வங்கிகள் கடைபிடிக்க வேண்டும் 80 நிதியை நடைமுறை முதல் கடனாகவும் ரசீது தள்ளுபடி வசதியாகவும் 20ஐ சிசி லிமிட்டாக கொடுக்க முடியும் எனவே ஒருவரது தேவை 10 கோடி என்றால் 2 கோடி வரை மட்டும் வங்கி கொடுக்கமுடியும் மீதம் உள்ள 8 கோடிக்கு கடன் வழங்க முடியும் சிறிது காலத்திற்கு பின் இந்த வரம்பினை 10 கோடியிலிருந்து 8 கோடியாக 7 கோடியாக குறைக்கச் சொல்லி கேட்பர் சிறிது காலத்திற்குப் பிறகு உற்பத்தி துறையில் ஒரு ஒழுங்கை கொண்டுவந்து அவர்கள் இந்த நிதியை பெறுவதை நிறுத்தவோ நிதி பெறுவதற்கான இந்த வழிமுறையை மறக்கவோ இந்த சிசி லிமிட் வழிமுறையில் நிதி ஒழுங்கை கற்றுக்கொண்டு வங்கிகளிடமிருந்து குறைந்த கால தேவைகளுக்கு கடன் பெற்று நடைமுறை முதல் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் அமைப்பை இந்த ரசீது தள்ளுபடி அமைப்பு முறையின் மூலம் கொண்டுவர RBIயோ அரசோ முயற்சிக்கின்றனர் ஆனால் அது நடக்கவில்லை ஏனெனில் இரண்டு பக்கங்களிலும் அதை செயல்படுத்த முடியவில்லை வங்கிகள் அழுத்தத்தில் இருக்கின்றன RBIயின் இந்தக் கொள்கை வழிகாட்டியை பின்பற்றினால் என்ன நடக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்துள்ளனர் அவர்களது நல்ல கணக்குகளை இழக்க வேண்டியது இருக்கும் ஏனெனில் நிறுவனங்கள் ஒரு வங்கியிடமிருந்து X வங்கியிடமிருந்து கடன் வாங்க விரும்புவதில்லை X வங்கி 80ஐ கடனாகவும் 20ஐ சிசி லிமிட்டும் கொடுப்பதாக கூறலாம் ஆனால் வங்கிகள் இப்போது வித்தியாசமான வட்டி வீத அமைப்பில் உள்ளன வங்கிகள் வித்தியாசமான நிதிக் கொள்கையை வைத்துள்ளனர் வித்தியாசமான வட்டிவீதம் வைப்பின் மீதும் கடன் மீதும் வைத்துள்ளனர் அவர்கள் தங்களுக்கான கொள்கையை அவர்களே தயார் செய்து அவர்களின் மேலாண்மை நடையிலேயே நடத்திவருகின்றனர் இதுகுறித்து RBIயின் நிபந்தனை எதுவும் இல்லை மொத்தத்தில் இது பரவலாக்கம் ஆகும் எனவே ஒரு வங்கி 80 கடனாகவும் 20 சிசி லிமிட்டாகவும் தருவதாக சொல்லும் எனவே பொது தனியார் மற்றும் வெளிநாட்டு வங்கிகள் அனைத்தும் ஒன்றாக முடிவு செய்து ஒருமித்து யாரும் சிசி லிமிட் தாண்டி நிதியும் இதற்கும் குறைவாக கடனும் அளிக்கக்கூடாது என்று விதிக்க வேண்டும் அனைத்து வங்கிகளும் ஒரே விதமாக சொல்லும்போது இது சாத்தியம் ஆனால் அவர்கள் அதை செய்யாத பட்சத்தில் ஒரு நல்ல கணக்கை நல்ல கடனாளியை இழக்க வேண்டியது இருக்கும் ஏனெனில் இந்த கட்டுப்பாடான 8020 அளவை நடைமுறைப்படுத்தினால் நிறுவனம் மற்றொரு வங்கிக்கு மாறிவிடும் எனவே இந்தக் காரணத்தினால் இந்த சிசி லிமிட் அமைப்பு இன்றும் தொடர்கின்றது குறைந்தளவு மக்கள் தான் நடைமுறை முதல் கடனையும் ரசீது கடன் விற்பனை ரசீது தள்ளுபடி வசதியையும் நாடுகின்றனர் ஆனால் வரும் காலங்களில் இந்த அமைப்பு மாறும் வங்கிகள் தாங்களாகவே அதை செய்யாவிட்டால் RBI சட்டங்களையும் கடுமையான வழிமுறைகளையும் விதித்து நடைமுறை முதல் அளிப்பதற்கான புதிய வழிமுறைகளை கொண்டுவரும் அதன் பொருள் என்னவென்றால் மொத்த நடைமுறை முதல் அளிக்கும் 2 வழிமுறைகளில் அவை சிசிலி மிட்டை கொடுக்க முடியாமலும் இந்த வழிமுறையில் நிதி அளிக்க முடியாமலும் இருக்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் அது நடக்கவில்லை இந்த வரம்பான 10 கோடி ரூபாய் வங்கிகளால் நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவே இதிலிருந்து என்ன தெரிகின்றது சிசி லிமிட் அனுமதிப்பதற்கு 10 லட்ச ரூபாயில் எவ்வளவு சரக்கிற்கு எவ்வளவு கடன் விற்பனைக்கு எவ்வளவு முன்கூட்டி செலுத்தும் செலவினங்களுக்கு என்று குறிப்பிடுகின்றன என்பதாகும் இவ்வளவு ரொக்கத்தை வைத்திருக்கலாம் எனவே அவர்களும் பாகுபடுத்தி மொத்த தொகையையும் ரொக்கமாக வைத்திருக்கக் கூடாது என்ற நிபந்தனையை விதித்தார்கள் மொத்தத் தொகையையும் கடன் விற்பனைக்கு உபயோகப்படுத்த முடியாது உங்கள் மொத்த தொகையையும் சரக்கிற்கு உபயோகப்படுத்த முடியாது எனவே நிதியை பயன்படுத்தும் வரம்பிற்கான நியமங்களை வகுக்கின்றன எனவே இது சுருக்கமாகச் சொல்ல வேண்டுமென்றால் வங்கிகள் உற்பத்தி நிறுவனங்களுக்கு நடைமுறை முதல் நிதியை எவ்வாறு அளிக்கின்றன கட்டுப்பாடுகள் விதிப்பதன் பொருள் என்ன என்பதாகும் இவற்றை சென்ற வகுப்பிலேயே விரிவாக பார்த்தோம் நடைமுறை முதல் நிதிக்கான வங்கி நிதி உட்பட இருக்கும் அனைத்து ஆதாரங்களையும் பற்றி பிறகு நடப்பு சொத்து நடப்பு கணக்குகளை பற்றிய விவாதத்திற்கு முன் விவாதிப்போம் எனவே சரக்கு மேலாண்மை குறித்த விவாதத்தை அடுத்த வகுப்பில் தொடர்வோம் நாம் நடப்பு சொத்தில் முக்கியமான சரக்கு மேலாண்மையின் இன்கிரிமெண்டல் அனாலிசிஸ் கருத்தை கொண்டு விவாதிப்போம்